வணக்கம்

இந்த வகுப்பின் ஒன்பதாவது வாரத்திற்கு நாம் செல்கிறோம் இதுவரை டி சி சோர்சை அடிப்படையாக கொண்ட பல்வேறு சர்க்யூட் தியோரம்களை பற்றி பார்த்தோம் இந்த இரண்டு வாரங்கள் அதாவது இனி வரும் ஒன்பதாவது மற்றும் பத்தாவது வாரத்தில் ஏ சி சோர்ஸை பயன்படுத்தும் சர்க்யூட்களை பகுப்பாய்வு செய்ய முற்படுவோம் சி சோர்ஸ் விஷயத்தில் நாம் இப்போது வரை விவாதித்தவற்றின் உதவியுடன் ஏசி சர்க்யூட் பகுப்பாய்வு பற்றி அறிந்துகொள்வோம் சர்கியூட் பகுப்பாய்வு பற்றிய விவாதத்தைத் தொடங்குவோம் ஏசி சர்க்யூட்டின் பல்வேறு நிகழ்வுகளைப் புரிந்துகொள்ள சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் கருத்தாக்கங்களைப் பயன்படுத்துவோம் ஏனெனில் முதல் தொகுதியில் பேஸர்களின் கருத்து பற்றி விவாதிக்கப்பட்டது நாம் பயன்படுத்தும் பேஸர்களின் கருத்து மற்றும் சர்கியூட் பகுப்பாய்வுகள் நம்மிடம் ஏசி சோர்ஸ்களுக்கு உள்ளன ஏசி சர்கியூட் பகுப்பாய்வு விஷயத்தில் பேஸரின் கருத்துப்படிவம் மிகவும் முக்கியமானது நம்முடைய முந்தைய கலந்துரையாடல்களில் டிசி சர்க்யூட்களில் அடிப்படை விதிகளான ஒம்ஸ் Ohm's விதி மற்றும் கிர்சாப்ஸ் kirchoff's விதிகளை பயன்படுத்தினோம் அதே போல ஏசி சர்க்யூட்களிலும் இந்தவித விதிகளை பயன்படுத்துவோம் நாம் இந்த பாடத்தில் டிசி சர்குயூட்களில் பயன்படுத்திய அதே தேற்றங்களை எவ்வாறு ஏசி சர்குயூட்களுக்கு பயன்படுத்தி பகுப்பாய்வு செய்வது என்பது பற்றி முக்கியமாக விவாதிப்போம் முந்தைய விரிவுரைகளில் நாம் பயன்படுத்திய அதே நுட்பங்களை ஏசி சர்கியூட் ஆய்வுகளுக்கும் பயன்படுத்தலாம் சி சர்க்யூட் விஷயத்தில் நாம் பயன்படுத்தும் பல்வேறு கோட்பாடுகளை ஏசி சர்க்யூட்டிலும் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதைப் பல்வேறு எடுத்துக்காட்டுகளின் உதவியுடன் நாம் புரிந்துகொள்ளலாம் இப்போது ஏசி சர்குயூட்டை பகுப்பாய்வு செய்வதற்கான படிகள் யாவை முதலில் சர்குயூட்டை பேஸர் அல்லது ப்ரீக்வென்சி டொமைனுக்கு மாற்றுவோம் அதாவது சர்குயூட் டைம் டொமைனில் கொடுக்கப்பட்டிருந்தால் முதலில் சர்குயூட்டை பேஸர் அல்லது ப்ரீக்வென்சி டொமைனிற்கு மாற்றுவோம் பின்னர் நாம் முன்பே அறிந்திருந்த டி சி சர்குயூட்களுக்கு பயன்படுத்திய பல்வேறு சர்குயூட் தியோரம்களை பயன்படுத்தி இந்த வினாக்களுக்கு விடை பெறுவோம் பின்னர் இறுதியாக கிடைக்கும் பேசரை டைம் டொமைனிற்கு மீண்டும் மாற்றுவோம் ஒருவேளை ப்ராப்ளத்தை ஏற்கனவே ப்ரீக்வென்சி டொமைனில் குறிப்பிடப்பட்டிருந்தால் இப்போது ஸ்டெப் 1 தேவையில்லை எனவே நீங்கள் ஏற்கனவே பேஸர் அல்லது ப்ரீக்வென்சி டொமைனில் கொடுக்கப்பட்ட ப்ராபளத்தை கொண்டிருந்தால் முதல் ஸ்டெப்பை பின்பற்ற வேண்டியதில்லை இரண்டாவது ஸ்டெப்பிலிருந்து நாம் நேராக தொடங்கலாம் இரண்டாவது ஸ்டெப் டி சி சர்க்யூட் விஷயத்தில் நாம் செய்ததைப் போலவே செய்யப்படுகிறது நாம் செய்யும் ஒரே மாற்றம் என்னவென்றால் டி சி சர்க்யூட்களில் பயன்படுத்திய ரியல் நம்பர்ஸ்களுக்கு பதிலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்களை ஏசி சர்க்யூட்களில் பயன்படுத்த போகிறோம் இப்போது காம்ப்ளெக்ஸ் எண்களை நாம் எளிதாகக் கையாள முடியும் ஏனெனில் நாம் ஏற்கனவே பேஸர்கள் மற்றும் சர்க்யூட் பகுப்பாய்வின் பிற அடிப்படைக் கோட்பாடுகளைப் பற்றி விவாதிக்கும்போது காம்ப்ளெக்ஸ் எண்களை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றி அறிந்திருக்கிறோம் ஏசி சர்க்யூட் விஷயத்தில் முதலில் நோடல் மற்றும் மெஷ் பகுப்பாய்வைப் புரிந்துகொள்வோம் நோடல் பகுப்பாய்வின் அடிப்படை கிர்ச்சாஃப் கரண்ட் kirchoff's current விதியாகும் மற்றும் மெஷ் பகுப்பாய்வு அல்லது லூப் பகுப்பாய்விற்கான அடிப்படை கிர்ச்சாஃப் வோல்டேஜ் kirchoff's voltage விதியை அடிப்படையாகக் கொண்டதாகும் இப்போது கே எல் மற்றும் கே எல் இரண்டும் காம்ப்ளெக்ஸ் எண்ணுக்கு செல்லுபடியாகும் என்பதால் மேலும் ஏசி சர்க்யூட் விஷயத்தில் நோடல் மற்றும் மெஷ் பகுப்பாய்வு பயன்படுத்தப்படலாம் ஏசி சர்க்யூட் விஷயத்தில் பல்வேறு சர்க்யூட் அளவுருக்களைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கும்போது கே எல் மற்றும் கே எல் ஆகியவற்றை எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதைப் புரிந்துகொள்வதற்கு சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இந்த வழக்கில் நம்மிடம் ஒரு சைனூசாய்டல் வோல்டேஜ் சோர்ஸ் 20cos 4t மேலும் 1H அளவில் இண்டக்டர் உள்ளது மேலும் ஒரு டிபெண்டெண்ட் கரண்ட் சோர்ஸ் 0 1F கெபாசிட்டர் மற்றும் 0 5H இண்டக்டர் ஆகியவை உள்ளன முதல் பணி நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டை ப்ரீக்வென்சி டொமைனிற்கு மாற்ற வேண்டும் அதாவது சோர்ஸ்களை பேஸராக மாற்றுவோம் மேலும் சர்குயூட்களில் நாம் காணும் கூறுகள் ப்ரீக்வென்சி டொமைனிற்கு மாற்றப்படும் எனவே இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸை பார்ப்போம் இப்போது இந்த பல்வேறு சர்க்யூட் கூறுகளை ப்ரீக்வென்சி டொமைனிற்கு மாற்றுவதற்கு உதவும் இந்த படத்தில் காணும் இண்டக்டர் ப்ரீக்வென்சி டொமைனிற்கு மாற்றப்படும் அதாவது இந்த இண்டக்டர் ஆக மாற்றப்படுகிறது இண்டக்டரின் மதிப்பு 0 5 ஆக இருப்பின் உங்களுக்கு விடை இவ்வாறு கிடைக்கும் அதுவே கெபாசிட்டருக்கு உங்கள் வோல்டேஜ் சோர்ஸானது 20∠0 ஆக இருக்கும் ரெஸிஸ்டரின் மதிப்பில் எந்த மாற்றமும் இருக்காது பின்னர் இண்டக்டர் மற்றும் கெப்பாசிட்டர்களுக்கு அதன் மதிப்பை ப்ரீக்வென்சி டொமைனில் அளிப்போம் இப்போது நாம் கே எல் மற்றும் நோடு 1 ஐப் பயன்படுத்துவோம் நீங்கள் கே எல் ஐ நோட் 1 இல் பயன்படுத்தினால் நீங்கள் என்ன எழுதலாம் இந்த பக்கத்தில் இருக்கும் கரண்ட் நோடின் உள்ளே செல்கிறது மற்ற இரண்டு கரண்ட்களும் நோடை விட்டு வெளியே செல்கிறது எனவே நாம் இப்படி எழுதலாம் அல்லது அதேபோல கே எல் ஐ நோடு 2 வில் அளித்தால் உங்களுக்கு கிடைப்பது நமக்கு இப்போது என்பதும் தெரியும் இதை மேலே உள்ள சமன்பாட்டில் பயன்படுத்தினால் மேலும் இதை சுருக்கும்போது நமக்கு கிடைப்பது இந்த இரண்டு நோடல் சமன்பாட்டையும் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் இவ்வாறு எழுதலாம் எனவே இப்போது நீங்கள் இந்த இரண்டு சமன்பாட்டையும் இணைத்து மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுதியுள்ளீர்கள் நாம் ஏன் இதை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுத வேண்டும் ஏனென்றால் இந்த சமன்பாடுகளை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் தீர்ப்பது சற்று எளிமையாக இருக்கும் முதலில் நாம் இந்த மேட்ரிக்ஸ்களின் டிடெர்மினண்ட்களை எடுப்போம்

நோடல் பகுப்பாய்வை மீண்டும் பயன்படுத்துவோம் இப்போது இந்த உருவத்தைக் கண்டால் வோல்டேஜ் அல்லது நோடு மற்றும் ஆகியவை ஒரு வோல்டேஜ் சோர்ஸின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன எனவே நாம் 1 சூப்பர்நோடை உருவாக்கலாம் இதில் மற்றும் ஆகியவை அடங்கும் ஏனெனில் மற்றும் ஆகியவை சில வோல்டேஜ் சோர்ஸின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சூப்பர் நோடை உருவாக்குகிறோம் இந்த சூப்பர்நோடில் கே ஐ பயன்படுத்துவோம் சூப்பர் நோடில் கே ஐ பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒரு கரண்ட் நோடிற்கு உள்ளேயும் மற்ற மூன்று கரண்ட்களும் நோடிற்கு வெளியே செல்லும் எனவே சமன்பாட்டை இப்படி எழுதலாம்

மேலும் இதனை சுருக்கி எழுதலாம் அவ்வாறு எழுதும் போது நமக்கு இந்த சமன்பாடு கிடைக்கிறது இப்போது நமக்கு வோல்டேஜ் சோர்ஸானது நோடு 1 மற்றும் நோடு 2 ற்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவோம் கடைசி இரண்டு சமன்பாடுகளை பயன்படுத்தி நோடல் அனாலிசிஸிஸை பயன்படுத்தி மற்றும் வின் மதிப்பை எளிதாக பெற முடியும் அடுத்து நாம் மெஷ் அனாலிசிஸ் கான்செப்டை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி பார்ப்போம் முந்தைய இரண்டு எடுத்துக்காட்டுகளில் நாம் நோடல் அனாலிசிஸிஸை பயன்படுத்தினோம் இந்த எடுத்துக்காட்டில் நாம் எவ்வாறு மெஷ் அனாலிசிஸிசை பயன்படுத்துவது என்பது பற்றி புரிந்துகொள்வோம் இப்போது இந்த படத்தை பார்க்கும்போது அதில் நமக்கு மூன்று லூப்கள் இருப்பது தெரிகிறது நாம் இப்போது இந்த லூப்பில் செல்லும் கரண்ட்டை என்றும் இந்த லூப்பின் கரண்டை என்றும் மற்றும் மேலே உள்ள லூப்பின் கரண்டை என்றும் அழைப்போம் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் கே வி எல் ஐ பயன்படுத்த வேண்டும்

வின் மதிப்பை கண்டுபிடிக்க முயல்வோம் இப்போது இந்த கேள்வியில் நாம் கரண்ட் இன் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் எனவே அடுத்து நாம் இந்த சர்க்யூட்டில் இன் மதிப்பை மெஷ் அனாலிசிஸை பயன்படுத்தி அறிந்துகொள்ள முயற்சி செய்வோம் இரண்டு மெஷ்களுக்கு அதாவது இரண்டு லூப்களுக்கு இடையில் ஒரு கரண்ட் சோர்ஸ் இங்கு உள்ளது எனவே இரண்டு மெஷ்களுக்கு இடையில் ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்தால் நம்மால் இங்கு சூப்பர் மெஷ்ஷை உருவாக்க முடியும் நம்மால் ஒரு சூப்பர் மெஷ்ஷை உருவாக்கி அதன் மூலம் இதை தீர்க்க முடியும் மெஷ் 3 மற்றும் மெஷ் 4 ஆகியவற்றிற்கு இடையில் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருப்பதால் இந்த இரண்டு மெஷ்களையும் இணைத்து சூப்பர் மெஷ்ஷை உருவாக்கலாம் இப்போது நாம் மெஷ் 1 இல் கே வி எல் விதியை பயன்படுத்தலாம் இதன் மூலம் கிடைக்கப் பெறுவது மெஷ் 2 வில் சூப்பர் மெஷ்ஷிற்கு மெஷ் 3 மற்றும் மெஷ் 4 ஆகியவற்றிற்கு இடையில் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருப்பதால் நோடு a வில் எனவே இப்போது நமக்கு நான்கு சமன்பாடுகள் உள்ளன மற்றும் இன் மதிப்பை இந்த இரண்டு சமன்பாடுகளில் பயன்படுத்தி மேலும் சுருக்கலாம்

எனவே இதோடு இன்றைய அமர்வை முடித்துக்கொள்வோம்